அடுத்த எடுத்துக்காட்டில் R0 என்ற பதிவேட்டில் உள்ள உள்ளடக்கத்தை R1 என்ற பதிவேட்டிற்கு மாற்ற முயற்சிப்போம் 8051 அசெம்பிளி லேங்குவேஜ் புரோகிராம் நுட்பத்தில் எத்தனை வழிகளில் இதனை செய்யலாம் என்பதை பார்ப்போம் இதனை செய்ய முதல் வழி என்னவென்றால் R0 பதிவேட்டில் உள்ள உள்ளடக்கத்தை R1 என்ற பதிவேட்டிற்கு MOV R1 R0 என்ற கட்டளையை பயன்படுத்தி மாற்ற வேண்டும் இதனைச் செய்ய இரண்டாவது வழி என்னவென்றால் MOV 1 R0 என்ற கட்டளையை பயன்படுத்துவது நேரடி நினைவக முகவரி என்ற கட்டளை முறையை இயக்குவதால் பதிவேட்டில் உள்ள பதிவு R0 லிருந்து R1 க்கு மாற்றப்படுகிறது மேற்கூறப்பட்ட செயலுக்கு எதிராக செய்வதுதான் மூன்றாவது வழி அதாவது MOV R10 என்ற கட்டளையை பயன்படுத்துவது இங்கே RAM லொகேஷன் 0 இல் உள்ள உள்ளடக்கம் R1 க்கு மாற்றப்படுகிறது அடுத்த வழி என்னவென்றால் MOV 10 என்ற கட்டளையை பயன்படுத்துவது இங்கே பதிவேட்டை மெமரி ஓபரன்டாக குறிப்பிடுகிறோம் MOV 10 என்ற கட்டளையை பயன்படுத்தும்போது மெமரி 0 இல் உள்ள உள்ளடக்கம் மெமரி 1 க்கு மாற்றப்படுகிறது இங்கே மெமரி 0 என்பது R0 ஐ குறிக்கிறது அதுபோல மெமரி 1 என்பது R1 ஐ குறிக்கிறது அதுபோல MOV R11 இந்த கட்டளையை பயன்படுத்தும் போது R1 1 என மாறும் மேலும் MOV R10 என்ற கட்டளையை பயன்படுத்தினால் மெமரி லொகேஷன் 0 இல் உள்ள உள்ளடக்கம் R1 ஆல் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள மெமரி லொகேஷனுக்கு மாறுகிறது இங்கு R1 இல் மெமரி லொகேஷன் உள்ளடக்கப்பட்டுள்ளது எனவே மெமரி லொகேஷன் 0 இல் உள்ள மதிப்பு R1 க்கு மாற்றப்பட்டிருக்கும் ஆக R1 என்ற பதிவேடு R0 என்ற பதிவேட்டில் உள்ள மதிப்பை பெறுகிறது இந்த செயல்பாடுகள் மெமரி பேங்குக்கு அப்பாற்பட்டவை வங்கி எதுவும் தேர்வு செய்யப்படவில்லை என்றாலும் இது தனது செயல்பாட்டுக்காக வங்கி 0 வை பயன்படுத்துகிறது ஆனால் வேறு பல கட்டளைகள் வங்கி தேர்வை பொறுத்து இருக்கும் இங்கே வங்கிகளுக்கு இடையே அணுகல் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வங்கியை அணுக விரும்பினாலோ அல்லது வங்கியின் பதிவேட்டில் உள்ள தகவலை இயக்க விரும்பினாலோ அதை மேற்கூறப்பட்டவாறு செய்யலாம் அடுத்தபடியாக கியாரி ப்ளாக் 4 என்ற பிட் லொகேஷனிலும் ஆக்சில்லரி கியாரி பிட் லொகேஷன் 10 என்ற பிட் லொகேஷனிலும் பேரிட்டி ப்ளாக் 22H என்ற பிட் லொகேஷனிலும் பதிவு செய்வதற்கான ஒரு நிரலை எழுத முயற்சிப்போம் இந்த 4 10 22 H என்பவை பிட் அட்ரசிபிள் மெமரி ஆகும் ஆக கியாரி ப்ளாக் ஆக்சில்லரி கியாரி ப்ளாக் மற்றும் பேரிட்டி ப்ளாக் ஆகியவற்றை இந்த மூன்று லொகேஷன்களில் பதிய முயற்சிப்போம் அதை பின்வருமாறு செய்யலாம் முதலாவதாக 04H 10H மற்றும் 22H என்ற பிட் லொகேஷன்களை கிளியர் செய்து கொள்வோம் முதலாவதாக கியாரி ப்ளாக் பின்னர் ஆக்சில்லரி கேரி ப்ளாக் கடைசியாக பேரிட்டி ப்ளாக் என வரிசைப்படுத்திக் கொள்வோம் கேரி என்ற பகுதிக்காக PSW 7L1 என்ற நிரலை எழுதலாம் இங்கே PSW 7 என்பது கேரி பிட்டை குறிக்கும் அதுமட்டுமில்லாமல் இது ஒரு பிட் அட்ரசிபிள் மெமரி ஆகும் 04 என்ற லொகேஷனை செட் செய்ய set bit 04H என்ற கட்டளையை பயன்படுத்தலாம் L1 என்ற இடத்திற்கு வந்து நிரலுக்கு ஏற்றவாறு பிட் அமைந்து விட்டதா என பரிசோதித்த பிறகு ஆக்சில்லரி கியாரி என்ற பிட்டுக்கும் இதே போல செய்யலாம் அடுத்ததாக JNB PSW 6L2 என்ற கட்டளையை பயன்படுத்தி 10 என்ற பிட் லொகேஷனில் ஆக்சில்லரி கியாரி பிட் செட் என உள்ளதா என்று பரிசோதித்துப் பார்ப்போம் இது செட் இல்லை எனில் set bit 10 H என்ற கட்டளையை பயன்படுத்தி அதை செட் செய்வோம் அதேபோல JNB PSW 0L3 என்ற கட்டளையை பயன்படுத்தி 0 என்ற பிட் லொகேஷனில் பேரிட்டி பிட் செட் என உள்ளதா என்று பரிசோதித்துப் பார்ப்போம் இது செட் இல்லை எனில் set bit 22 H என்ற கட்டளையை பயன்படுத்தி அதை செட் செய்வோம் இவ்வாறாக நமது நிரலில் பிட் செட் என உள்ளதா என்று பரிசோதித்து இல்லையெனில் அவை செட் செய்யப்பட்டன ஒரு பிட் லொகேஷன் 1 என உள்ளதா என்று பரிசோதித்து இல்லையெனில் அவற்றை 1 என மாற்றுவதற்கான நிரலை தான் நாம் இப்போது பார்த்தோம் அடுத்ததாக மற்றுமொரு சற்று கடினமான நிரலை பார்ப்போம் இது ஒரு ஸ்ட்ரிங் கணக்கீட்டுக்கான ஒரு நிரல் இங்கே 2 ஸ்ட்ரிங்கள் 6000 என்ற முகவரியில் தொடங்கி வரிசையாக கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கின் முடிவிலும் ஏதுமில்லை என்ற தன்மையால் அதாவது 0 பைட்டால் முடிக்கப்பட்டுள்ளது இதற்காக தனியே 2 உப நிரல்களை ஸ்ட்ரிங் ஒப்பீட்டுக்காக எழுத முயற்சிப்போம் இப்பொழுது S1 மற்றும் S2 என 2 ஸ்ட்ரிங்கள் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் இவை இரண்டையும் ஒப்பிட்டு அவை சமமா இல்லையா என பரிசோதிக்க வேண்டும் இதற்காக அதிகம் குறைவு greater than less than போன்ற உறவுகளை பயன்படுத்தி ஸ்ட்ரிங்கள் சமமா இல்லை மாறுபட்டவையா என பரிசோதிக்கலாம் இதற்காக நாம் முதல் ஸ்ட்ரிங்கின் அளவை R1 இலும் இரண்டாம் ஸ்ட்ரிங்கின் அளவை R2 இலும் வைக்கிறோம் ஒப்பீட்டின் முடிவை R0 இல் பதிய இருக்கிறோம் இங்கே 2 ஸ்ட்ரிங்களை ஒப்பிடப்படும் போது R0 இல் ஏதேனும் மதிப்பு கிடைக்கப்பெற்றால் அவை சமம் இல்லை என்பதை குறிக்கும் இறுதியாக இரண்டும் சமம் எனில் 0 என R0 பதிவேட்டில் பதியப்பட வேண்டும் சமம் இல்லையெனில் 1 என அதே பதிவேட்டில் பதியப்பட வேண்டும் மேலும் கேள்வியில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால் உப நிரல்களில் வெவ்வேறு வங்கிப் பதிவேடுகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று நிரல்களில் வெவ்வேறு வங்கிப் பதிவேடுகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றால் PSW இல் வங்கித் தேர்ந்தெடு பிட்டை மாற்றி அமைக்க வேண்டும் பின்னர் ஸ்ட்ரிங்களை மெமரியில் வரிசைப்படுத்த வேண்டும் அது எவ்வாறெனில் S1 என்ற ஸ்ட்ரிங் abc எனில் முதல் எழுத்தை 6000 என்ற இடத்தில் பதிவிட்டு மீதமுள்ள எழுத்துக்களை அதனைத்தொடர்ந்து வரும் அடுத்த முகவரிகளில் பதிவிட வேண்டும் எனவே முதலிடத்தில் a என்ற எழுத்தும் இரண்டாமிடத்தில் b என்ற எழுத்தும் அதன்பின் c என்ற எழுத்தும் பதியப்படுகிறது இவைதான் இதற்கான ஆஸ்கி குறியீடுகள் அதனைத்தொடர்ந்து வருவதுதான் ஏதுமில்லா தன்மை 0 இதுவரை நாம் பதிவிட்டது S1 என்ற ஸ்ட்ரிங் S1 இன் அளவு இங்கே நேரடியாக குறிப்பிடப்படவில்லை எனினும் S1 ஐ தொடர்ந்து வரவேண்டியது S2 ஆகும் இங்கே இரண்டாவது ஸ்ட்ரிங் 6004 என்ற முகவரியிலிருந்து துவங்கும் இதற்கும் அளவு நேரடியாக குறிப்பிடப்படவில்லை 2 ஸ்ட்ரிங்களுக்கும் அளவு குறிப்பிடப்படவில்லை என்பதால் ஏதும் அற்ற தன்மையை ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கின் இறுதியிலும் சேர்க்க வேண்டும் இவ்வாறாக ஒரு ஸ்ட்ரிங்கின் முடிவையும் மற்றொன்றின் தொடக்கத்தையும் கண்டறியலாம் இனி இங்கே ஒரு குறிப்பானையும் அங்கே ஒரு குறிப்பானையும் வைத்துவிட்டு ஒப்பிடுதலை தொடர்வோம் அடுத்து ஸ்ட்ரிங் c மற்றும் d என எடுத்துக் கொள்வோம் அதோடு இந்த ஸ்ட்ரிங் முடிந்தது இவ்வாறாக நாம் ஸ்ட்ரிங்களை பதிவிட்டு உள்ளோம் இனி நாம் ஸ்ட்ரிங் அளவு மற்றும் ஒப்பிடுதல் செய்வதற்கான நிரலை எழுதுவோம் இதற்காக நாம் முதலில் செய்ய வேண்டியது வங்கி பதிவேட்டை மாற்றுவது SETB PSW 3 இந்தக் கட்டளையை பயன்படுத்தினால் வங்கிப் பதிவேட்டில் உள்ள பிட் செட் ஆகும் ஆனால் நாம் இங்கே PSW 3 என்ற பிட் 0 bit0 என ஏற்கனவே கருதி உள்ளோம் எனவே நமது முக்கிய நிரலில் வங்கி பதிவேடு 00 என தேர்வு செய்யப்படும் R3 என்ற பதிவேட்டில் 60H என்ற எண்ணையும் R4 என்ற பதிவேட்டில் 00H என்ற எண்ணையும் 6000 என்ற முகவரியை குறிக்க பயன்படுத்தியுள்ளோம் ஸ்ட்ரிங்களை ஒப்பிடும் பொழுது இந்த மதிப்பு DPTR க்கு வெளிப்புற மெமரியில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் ACALL கம்பேர் என்ற கட்டளை பயன்படுத்தப்படும்போது கம்பேர் என்ற உப நிரலுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது இனி கம்பேர் என்ற நிரலை பார்க்கலாம் இங்கே R0 ஐ பயன்படுத்துகிறோம் இங்கு ஒப்பீடுக்கான விடை கிடைக்கும் அடுத்ததாக PSW 3 இல் உள்ள மதிப்பை நீக்கம் செய்கிறோம் அதற்காக MOV R008 என்ற கட்டளையையும் PSW 3 பிட் 1 என்ற கட்டளையையும் பயன்படுத்துகிறோம் அடிப்படை நிரல் வங்கி 0 இல் செயல்படுகிறது அதுபோல உபநிரல் வங்கி 1 இல் செயல்படுகிறது வங்கி பதிவேடு 1 8000 என்ற முகவரியில் துவங்குகிறது R0 இல் ஒப்பீட்டுக்கு பின் திரும்ப வேண்டிய முகவரி பதியப்பட்டுள்ளது MOV R008 என்ற கட்டளையை இங்கே பயன்படுத்துவதன் மூலம் 08 என்ற இடத்திலுள்ள தகவல் R0 க்குள் மாற்றப்படுகிறது நடப்பு வங்கி 0 எனில் அது மெமரி லொகேஷன் 0 என்பதை குறிக்கும் ஒப்பீட்டுக்கு பின் அதன் முடிவு R0 இல் பதியப்படும் பின்னர் ஸ்ட்ரிங்கின் அளவு கணிக்கப்படும் இப்பொழுது வங்கி பதிவேட்டை 1 என மாற்றி SETB PSW 3 என்ற கட்டளையை பயன்படுத்துவோம் பின்னர் ஸ்ட்ரிங்கின் முதல் முகவரியான 00H மற்றும் 60H முறையே R3 மற்றும் R4 பதிவேடுகளில் பதிப்போம் அதன்பின் ACALL length என்ற உபவழக்கம் நிரலை அழைப்போம் இதனால் ஸ்ட்ரிங்கின் அளவு வங்கி 1 இல் உள்ள R1 மற்றும் R2 பதிவேட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது நிலுவை வங்கிப் பதிவேட்டிலிருந்து R1 மற்றும் R2 எனும் பதிவேட்டிற்கு திரும்ப வேண்டியிருக்கிறது இதைப் பின்வருமாறு செய்யலாம் முதலில் PSW 3 அழித்து விடுவோம் அதன்பின் முந்தைய வங்கி பதிவேடு 0 வை அணுக வேண்டும் பின்னர் MOV R1 09 என்ற கட்டளையை பயன்படுத்துவதன் மூலம் 09 என்ற மதிப்பு R1 என்ற பதிவேட்டில் பதியப்படும் இவ்வாறாக முதல் ஸ்ட்ரிங்கின் அளவை பெறமுடியும் அதுபோல MOV R210 என்ற கட்டளை வழியாக இரண்டாவது ஸ்ட்ரிங்கின் அளவையும் பெறமுடியும் அதன்பின் இந்த நிரலை முடித்துக் கொள்ளலாம் இப்பொழுது அளவை கணக்கிடுவதற்கும் ஒப்பீடு செய்வதற்கும் 2 வழக்கமான நிரலை எழுத வேண்டும் முதலாவதாக ஒப்பீடுக்கான வழக்கநிரலை எழுதுவோம் இதற்கு முதலில் R3 மற்றும் R4 சுட்டிக்காட்டும் முகவரியான 6000 ஐ பெறுவோம் R3 மற்றும் R4 இல் உள்ள மதிப்புகள் முறையை DPL மற்றும் DPH க்கு மாற்றப்பட வேண்டும் இதனால் DPTR ஐ பயன்படுத்தி ஒவ்வொரு மெமரி லொகேஷன்களையும் நாம் அணுக முடியும் MOV DPHR3 மற்றும் MOV DPLR4 என்ற கட்டளைகளை பயன்படுத்துவதன் வழியாக 6000 என்ற எண் DPTR க்கு மாற்றப்படுகிறது MOV R5R3 மற்றும் MOV R6 R4 என்ற கட்டளைகளை பயன்படுத்துவதன் மூலம் R5 மற்றும் R6 இல் முறையே R3 மற்றும் R4 இன் நகல்களை பதியலாம் நிரலை மேலும் முன்னெடுத்து செல்லும்போது இதன் மதிப்புகள் மாறலாம் அடுத்ததாக abc என்ற ஸ்ட்ரிங்களை பெற வேண்டும் முதல் ஸ்ட்ரிங் முடிந்தவுடன் 0 வை பயன்படுத்த வேண்டும் 0 என்பதுதான் முதல் ஸ்ட்ரிங்கின் முடிவை குறிக்கும் எழுத்து முதல் ஸ்ட்ரிங்களை எடுத்தபிறகு இரண்டாவது ஸ்ட்ரிங்களை எடுக்க வேண்டும் MOVX ADPTR இந்தக் கட்டளையை பயன்படுத்துவதன் மூலம் DPTR சுட்டிக்காட்டிய மெமரி லொகேஷனில் உள்ள உள்ளடக்கம் A க்கு மாற்றப்படுகிறது அடுத்ததாக CJNE A0L1 என்ற கட்டளையை பயன்படுத்தி A இன் மதிப்பு 0 அல்லாத எண்ணாக உள்ளதா என பரிசோதிக்கப்படுகிறது CJNE A 80L1 என்ற கட்டளையை பயன்படுத்துவதன் மூலம் A இன் மதிப்பு 0 இல்லை எனில் L1 என்ற சுற்றுக்கு நிரலின் கட்டுப்பாடு மாறுகிறது A இன் மதிப்பு 0 என மாறிவிட்டால் முதல் ஸ்ட்ரிங் நிறைவுபெற்றதை உணர்த்துகிறது அப்பொழுது L2 என்ற சுற்றுக்கு நிரலின் கட்டுப்பாடு மாறுகிறது எனவே ஒப்பீட்டின் முடிவில் இரண்டு ஸ்ட்ரிங்களும் சமம் எனில் L2 என்ற சுற்று இயக்கப்படும் மாறாக ஒப்பீட்டின் முடிவில் 2 ஸ்ட்ரிங்களும் சமம் இல்லை எனில் L1 என்ற சுற்று இயக்கப்படும் அடுத்ததாக INC DPTR என்ற கட்டளையை பயன்படுத்தி DPTR இன் மதிப்பை மேலும் ஒன்றாக அதிகரிக்கிறோம் பின்னர் அதிகரிக்கப்பட்ட மதிப்பை MOV R3DPH மற்றும் MOV R4DPL என்ற கட்டளைகளை பயன்படுத்தி முறையே R3 மற்றும் R4 எனும் பதிவேடுகளுக்கு மாற்றப்படுகிறது பின்னர் மீண்டும் R5 மற்றும் R6 இற்கு அதேபோல மாற்றப்படுகிறது இப்பொழுது இரண்டாவது சுற்று பற்றி பார்ப்போம் அடுத்ததாக ஒப்பிடுதலை துவங்க உள்ளோம் SJMP L2 நிரலின் கட்டுப்பாடு L2 க்கு மாறுகிறது தற்போது DPTR தனது இறுதி முகவரியை குறித்துக் கொண்டிருக்கிறது இதனை மாற்றி முதலிடத்தை குறிக்க MOV DPHR5 மற்றும் MOV DPLR6 என்ற கட்டளைகளை பயன்படுத்த வேண்டும் R5 மற்றும் R6 இல் DPTR இன் ஆரம்ப மதிப்பு பதியப்பட்டுள்ளதால் இப்போது அந்த மதிப்பு DPTR க்கு மாற்றப்பட்டிருக்கும் அடுத்ததாக MOV ADPTR என்ற கட்டளையை பயன்படுத்துவதால் அடுத்த எழுத்து A க்கு மாற்றப்படுகிறது பின்னர் MOV BA என்ற கட்டளை வழி A இல் உள்ள மதிப்பு B க்கு மாற்றலாம் பின்னர் மீண்டும் DPTR இன் மதிப்பு அதிகரிக்கப்படுகிறது அதன்பின் MOV R5 DPH மற்றும் MOV R6DPL என்ற கட்டளைகளை பயன்படுத்தி DPTR இன் மதிப்பை முறையே R5 மற்றும் R6 க்கு மாற்றுகிறோம் இப்பொழுது இரண்டாவது ஸ்ட்ரிங்கின் முதல் எழுத்தை அணுக வேண்டும் அதற்காக MOV DPHR3 மற்றும் MOV DPLR4 என்ற கட்டளைகளை பயன்படுத்துவோம் பின்னர் மீண்டும் அந்த DPTR இன் மதிப்பு A க்கு மாற்றப்பட்டு அதன் மதிப்பு அதிகரிக்கப்படுகிறது மேற்கூறப்பட்ட செயல்களை செய்வதற்கு MOVX ADPTR மற்றும் INC DPTR என்ற கட்டளைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இவ்வாறு செய்யும்பொழுது நிரலின் கட்டுப்பாடு இரண்டாவது ஸ்ட்ரிங்கின் இரண்டாவது எழுத்துக்கு மாறுகிறது மீண்டும் DPTR இன் மதிப்பை R3 மற்றும் R4 எனும் பதிவேடுகளுக்கு மாற்ற MOV R3 DPH மற்றும் MOV R4DPL எனும் கட்டளைகளை பயன்படுத்தலாம் அதன்பின் A இன் மதிப்பும் B இன் மதிப்பும் சமமா என்பதை பரிசோதிக்க CJNE A B L4 என்ற கட்டளை பயன்படுத்தப்படுகிறது அவை சமம் இல்லை என்னும் பட்சத்தில் நிரலின் கட்டுப்பாடு சுற்று L4 க்கு மாறுகிறது எழுத்துக்களின் ஒப்பீடு முடிந்தவுடன் அங்கே 0 இருக்கும் அதனால் 0 த்தை மற்றொரு 0 த்துடன் ஒப்பிட என்ன செய்யவேண்டும் என்று பார்ப்போம் அவை சமம் இல்லை என்னும் பட்சத்தில் நிரலின் கட்டுப்பாடு சுற்று L4 க்கு மாறுகிறது இல்லையென்றால் ADD A B எனும் கட்டளை இயக்கப்படுகிறது இதனால் A B உடன் கூட்டப்பட்ட அதன் மதிப்பு 0 ஆக உள்ளதா என பரிசோதிக்கப்படுகிறது இதற்கு CJNE A0 L5 என்ற கட்டளை பயன்படுத்தப்படுகிறது எனவே ஸ்ட்ரிங்கள் சமம் எனில் நிரலின் கட்டுப்பாடு MOV R01 என்ற கட்டளைக்கு வருகிறது அந்தக் கட்டளை இயக்கப்பட்ட பின்னர் மீண்டும் L4 என்ற அதே இடத்திற்கு திரும்புகிறது மேலும் A மற்றும் B இன் கூட்டுத் தொகைகள் 0 sum0 என இருந்தால் நிரலின் கட்டுப்பாட்டை L2 இற்கு மாற்ற CJNE A 0L2 என்ற கட்டளை பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த இரண்டு எண்களும் சமம் இல்லை எனில் L2 என்ற இடத்திற்கு நிரலின் கட்டுப்பாட்டை மாற்றுவோம் அப்பொழுதுதான் இது சரியாக இருக்கும் ஏனென்றால் ஏற்கனவே இரண்டாவது எழுத்தையும் பெற்றுவிட்டோம் இங்கே முதல் இரண்டு எழுத்துக்களும் ஒத்து இருக்கின்றன எனவே அடுத்த எழுத்தை அணுக முயற்சிப்போம் இங்கு முதலில் கொடுக்கப்பட்ட MOVX எனத் தொடங்கும் கட்டளை முதல் ஸ்ட்ரிங்கின் அடுத்த எழுத்தை அணுக உதவும் அதேபோல இரண்டாவது கொடுக்கப்பட்டுள்ள MOVX கட்டளை இரண்டாவது ஸ்ட்ரிங்கின் அடுத்த எழுத்தை அணுக உதவும் அடுத்ததாக CJNE ஐ பயன்படுத்தி எழுத்துக்கள் ஒத்து இருக்கின்றனவா பரிசோதித்துவிட்டு சமம் இல்லையெனில் L4 என்ற இடத்திற்கு வந்துவிடலாம் R0 இன் மதிப்பு 1 எனில் அதன் அர்த்தம் ஸ்ட்ரிங்கள் சமம் இல்லை என்பதாகும் அவை சமம் எனில் ஸ்ட்ரிங்கின் முடிவுக்கு வந்து விட்டோமா என பார்க்கவேண்டும் இதை நிரல் வழியாக உப ஸ்ட்ரிங்கை பரிசோதித்து தெரிந்து கொள்ளலாம் இந்த ஸ்ட்ரிங்கின் ஒப்பீடு 0 ஆக உள்ளதா என்பது CJNE0 என்ற கட்டளை வழியாக தெரிந்துகொள்ளலாம் முதலிலிருந்து மீண்டும் ஒருமுறை நிரலை பார்க்கும் பொழுது இங்கே CJNE 0L2 வை இயக்கி இருக்கிறோம் 2 ஸ்ட்ரிங்கள் சமம் எனில் MOVR00 என்ற கட்டளை பயன்படுத்தினோம் சமம் இல்லை எனில் SJMP பயன்படுத்தி இந்த இடத்திற்கு வந்தோம் இறுதியாக RET பயன்படுத்தினோம் இப்பொழுது ஸ்ட்ரிங்கின் அளவை கணக்கிட பின் வருமாறு செய்யலாம் ஸ்ட்ரிங்கின் அளவை கணக்கிடுவது மிக எளிமையான ஒன்று இங்கே R3 இலிருந்து DPH இன் மதிப்பு கிடைக்கும் அதுபோல R4 இலிருந்து DPL இன் மதிப்பு கிடைக்கும் இதை செய்ய MOV DPHR3 மற்றும் DPH MOV DPLR4 என்ற கட்டளைகளை பயன்படுத்த வேண்டும் பின்னர் MOV R10 மற்றும் MOVX A DPTR என்ற கட்டளைகளையும் பயன்படுத்த வேண்டும் பின்னர் CJNE A 0 L7 இதன் அர்த்தம் என்னவென்றால் A இன் மதிப்பு 0 இல்லை எனில் L7 என்ற இடத்திற்கு நிரலின் கட்டுப்பாட்டை மாற்று என்பதாகும் இதன் வழியாக நாம் ஸ்ட்ரிங்கின் முடிவுக்கு வந்து விட்டோமா இல்லையா என்பதை அறியலாம் பின்னர் SJMP L8 ஐ இயக்கிவிட்டு DPTR பதிவேட்டின் மதிப்பை அதிகரிக்கின்றோம் அதன்பின் SJMP L6 இங்கே உள்ளது இவ்வாறாக ஸ்ட்ரிங்கின் அளவை கணிக்கலாம் இங்கே CJNE A0 L7 என்ற கட்டளையை பயன்படுத்தி A இன் மதிப்பு 0 இல்லை எனில் L7 என்ற சுற்றுக்கு நிரலின் கட்டுப்பாடு மாறும் அடுத்தபடியாக L8 உள்ளது இவ்வாறாக நாம் ஸ்ட்ரிங்கின் அளவைக் கணித்து R1 என்ற பதிவேட்டில் பதிவிடலாம் நாம் மீண்டும் இதே வழிமுறையை L8 இல் இருந்து தொடங்கி பின்னர் R1 என்பதை R2 என மாற்றி அடுத்த ஸ்ட்ரிங்கின் அளவை கணிக்கலாம்